எந்தவொரு பயன்பாடுகளுக்கும் பி வி தொகுதிகளை எவ்வாறு அளவிடுவது என்பது பற்றி இப்போது விவாதிப்போம் இரண்டு வகுப்பு பயன்பாடுகள் உள்ளன பயன்பாடுகளின் ஒரு தொகுப்பு ஆற்றல் சேமிப்பு தேவையில்லை எனவே பி வி தொகுதிகளை எவ்வாறு அளவிடுவது அதற்கு ஆற்றல் இடையகத்திற்கு பேட்டரிகள் தேவையில்லை வி பயன்பாடுகளின் மற்ற வகுப்பிற்கு ஆற்றல் சேமிப்பு தேவைப்படுகிறது பேட்டரிகள் தேவை எனவே பேட்டரிகள் தேவைப்படும் பயன்பாடுகளுக்கான பி வி தொகுதிகளை எவ்வாறு அளவிடுவது இந்த இரண்டு நிகழ்வுகளையும் நாங்கள் பார்ப்போம் மேலும் பி வி பேனல்களை அளவிடுவது எப்படி என்பதைப் பார்ப்போம் சில பயன்பாடுகளை பட்டியலிடுவோம் சக்தி கட்டத்தில் செலுத்தப்படுவது மிகவும் பொதுவான ஒன்றாகும் இது மிகவும் பிரபலமான ஒரு முக்கியமான பயன்பாடாகும் கட்டிடங்களின் மேற்புறத்தில் கூரை பி சூரிய மின்கலங்கள் பொருத்தப்பட்டிருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அவை ஏ சக்தியை கட்டத்திற்குள் செலுத்துவதற்காக கட்டத்துடன் இணைக்கப்பட்டுள்ள இன்வெர்ட்டர்களுடன் ஒருங்கிணைக்கப்படுகின்றன இந்த பயன்பாடுகளுக்கு பொதுவாக பேட்டரிகள் தேவையில்லை பேட்டரிகள் தேவையில்லாத பயன்பாடுகளின் மற்றொரு தொகுப்பு நீர் உந்தி பயன்பாடுகள் இன்னும் ஒன்று நிலத்தடி சம்ப் ஆகும் அங்கு தண்ணீர் சேமிக்கப்படுகிறது அது மேல்நிலை தொட்டிகளுக்கு உயர்த்தப்படுகிறது இதுவும் நிலங்களுக்கு நீர்ப்பாசனம் செய்வதற்கான உந்தி பரந்த அளவிலான நிலங்களும் இது பேட்டரிகள் பொதுவாக தேவையில்லாத வகைக்குள் வருகிறது குளிரூட்டல் பெல்டியர் கூலிங் ஏசி போன்ற குளிரூட்டும் பயன்பாடுகள் மற்றொரு தொகுப்பாகும் பொதுவாக பேட்டரிகள் தேவையில்லாமல் சூரிய சக்தியை வெப்ப விளைவுகளாக மாற்றுவதை நீங்கள் பயன்படுத்தலாம் மேலும் வெப்பமூட்டும் பயன்பாடுகள் நீங்கள் பேட்டரிகளைப் பயன்படுத்த வேண்டிய சில வெப்ப பயன்பாடுகள் உள்ளன வி சக்தியின் இந்த வழக்கமான பயன்பாடு கட்டத்தில் செலுத்தப்படுவதைக் கருத்தில் கொள்வோம் இது மிகவும் பிரபலமான பயன்பாடாகும் மேலும் பி வி பேனல்களை அளவிடுவது குறித்து நாம் எவ்வாறு செல்கிறோம் என்பதைக் கருத்தில் கொள்வதற்கு இதை ஒரு எடுத்துக்காட்டு என்று எடுத்துக் கொள்வோம் இப்போது கட்டம் இந்த இரண்டு கோடுகள் ஒற்றை கட்ட கட்டம் மூலம் கட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறேன் ஆனால் அது மூன்று கட்ட கட்டமாக இருக்கலாம் மேலும் இந்த கட்டத்திலிருந்து நாம் சக்தியை ஈர்க்கிறோம் மேலும் அதில் சக்தியை வைக்கலாம் எனவே கட்டம் ஒரு இடையகமாக செயல்படுகிறது எனவே இவை இந்த கட்டக் கோடுகளுக்கு ஒரு கட்டிடத்திற்குள் இருக்கும் சுமைகளை இடைமுகப்படுத்துவோம் உள்ளே மின் சுமைகள் உள்ளன அவற்றுக்கு சக்தி தேவை பின்னர் கட்டத்திலிருந்து சக்தியை ஈர்க்கிறோம் எனவே இந்த பாணியில் கட்டத்திற்குள் இருக்கும் சுமைகளை இணைக்கிறோம் அதை நாம் அளவிடும் கட்டத்திலிருந்து சக்தியை ஈர்க்கிறோம் பின்னர் சாதனங்களை இயக்குகிறோம் இப்போது கட்டிடத்தின் கூரையில் சொல்லலாம் எங்களிடம் சோலார் பேனல் உள்ளது அது சூரிய சக்தியைப் பெற்றுப் பிடிக்கிறது எனவே இந்த சூரிய ஆற்றல் மின்சாரமாக மாற்றப்பட்டு அதை மீட்டர் என்று கூறி கட்டம் இணைக்கப்பட்ட இன்வெர்ட்டர்களைப் பயன்படுத்தி பொருத்தமான முறையில் கட்டத்தில் கட்டுவோம் எனவே இதுதான் காட்சி எனவே இந்த காட்சியை ஒரு எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கொள்வோம் மேலும் இந்த ஒளிமின்னழுத்த பேனலை வடிவமைப்பதில் நாம் எவ்வாறு செல்கிறோம் என்று பார்ப்போம் எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றிய நுண்ணறிவையும் புரிதலையும் இது வழங்கும் பின்னர் நீங்கள் கட்டத்தில் செலுத்தும் ஆற்றலின் அளவு அதாவது பி வி பேனல்களிலிருந்து கைப்பற்றப்பட்ட சூரிய ஆற்றல் மற்றும் நாம் கட்டத்தில் எதை வைத்துள்ளோம் அதற்கு WHPV வாட் மணி பி வி என்று பெயரிடுவோம் எனவே வாட் மணி என்பது அலகு ஆற்றல் மற்றும் அதைத்தான் நாம் பயன்படுத்துகிறோம் மேலும் வாட் மணிநேர சுமை இதை வாட் மணிநேர சுமை என்று அழைக்கிறேன் இதற்குள் இருக்கும் சாதனங்களால் நுகரப்படும் ஆற்றல் எனவே பி வி சக்தி இல்லாவிட்டால் நாங்கள் தினசரி அல்லது மாத அடிப்படையில் வாட் மணிநேர சுமை ஆற்றலை மட்டுமே உட்கொள்வோம் மேலும் அளவிடப்படுவதைப் பொறுத்து அதற்காக பணம் செலுத்துவோம் இப்போது நாம் ஆற்றலைத் திருப்பித் தருகிறோம் இப்போது நாம் நிகர சமநிலையைக் கொண்டிருக்க வேண்டும் என்ற தேவை உள்ளது என்று சொல்லலாம் அதாவது இந்த வடிவமைப்பில் நாம் இணைக்க வேண்டிய பூஜ்ஜிய நிகர ஆற்றல் பெரும்பாலான மாநிலங்கள் பெரும்பாலான இடங்கள் நாங்கள் வாட்டிலிருந்து மணிநேரத்திற்கு ஒரு கட்டணத்தை வைத்திருப்போம் நாங்கள் வரியிலிருந்து வரைகிறோம் நாங்கள் கட்டத்தில் செலுத்துகின்ற சூரிய சக்தியிலிருந்து வாட் மணிநேரத்திற்கான கட்டணம் வேறுபட்டது பொதுவாக அதிகமானது எனவே பச்சை சக்தியை கட்டத்தில் வைக்க முயற்சிப்பதில் ஒரு நன்மை இருக்கிறது எனவே இப்போது இந்த வாட் மணிநேர சுமைக்கு Cload என்று ஒரு கட்டணம் உள்ளது என்று சொல்லலாம் எனவே அதற்கு ஒரு வாட் மணி நேரத்திற்கு ஒரு சுமை செலவாகும் மேலும் நீங்கள் கட்டத்தில் வைக்கும் சூரிய ஆற்றலுக்கு ஒரு மதிப்பு CPV ரூபாய் உள்ளது ஒரு வாட் மணி நேரத்திற்கு CPV நிகர செலவை எவ்வாறு கணக்கிடுவது ஆகவே நிகர செலவு வாட் மணிநேர Cload மூலம் செலவு வழங்கப்படுகிறது கட்டண CPV நாம் கட்டத்திற்குள் செலுத்தும் வாட் மணிநேரத்தை Cloadகழித்தல் ஒளிமின்னழுத்த கட்டணம் இப்போது இந்த கழித்தல் இது நிகர செலவாகும் எனவே எங்கள் குறிக்கோள் நிகர செலவு பூஜ்ஜியமாக இருக்க வேண்டும் என்பதே எங்கள் ஆர்வம் எனவே பூஜ்ஜிய நிகர செலவுக்கு எங்களுக்கு வாட் மணி பி வி தேவைப்படுகிறது வாட் மணிநேர சுமை CloadCPV உள்ளது ஏனெனில் நிகர செலவு பூஜ்ஜியமாகும் நாம் வாட் மணிநேர பி வாட் மணிநேர சுமைக்கு சமம் பூஜ்ஜிய நிகர ஆற்றலைக் கொண்டிருப்பதில் ஆர்வம் இருந்தால் இந்த விஷயத்தில் பூஜ்ஜிய நிகர ஆற்றல் இதில் Cload சமமான CPV ஆகும் அதாவது பி யின் சுமை மற்றும் சுங்கவரி அதே எந்த மானியங்களும் இல்லை எனவே இந்த வாட் மணிநேர தேவையை பூர்த்தி செய்ய பி வி பேனல்களை வடிவமைக்க விரும்புகிறோம் வாட் மணிநேர பி வி இது வாட் மணிநேர சுமைக்கு சமமானது இது நிகர ஆற்றல் கட்டிடத்திற்கு வெளியேயும் பூஜ்ஜியமாக இருக்கும் பொதுவாக சுமை அளவிடப்பட்டு மாதந்தோறும் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது இது மாதத்திற்கு அலகுகளாக வெளிப்படுத்தப்படுகிறது மற்றும் இது மாதத்திற்கு கிலோவாட் மணிநேரத்திற்கு ஒத்ததாக இருக்கிறது எனவே இது கட்டணம் வசூலிக்கப்பட்டு கட்டணங்கள் வழங்கப்படும் அலகுகள் எனவே எங்கள் நோக்கத்திற்காக வாட் மணிநேர சுமை தினசரி தேவை எனவே மாதத்திற்கு ஒரு கிலோவாட் மணிநேரத்தை 30 ஆக எடுத்து ஒரு நாளைக்கு கிலோவாட் மணிநேரமாக வெளிப்படுத்துவோம் மேலும் வாட் மணிநேர பி வி வாட் மணிநேர சுமைக்கு சமமாக அமைக்கப்படுகிறது பல மாதங்களுக்கு ஒரு மாதத்திற்கு கிலோவாட் மணிநேரத்தை எடுத்துக்கொள்வது நல்லது ஆண்டின் ஒவ்வொரு மாதமும் இருக்கலாம் அதன் சராசரியை எடுத்துக் கொள்ளுங்கள் பின்னர் வாட் மணிநேர சுமை கணக்கிட அதைப் பயன்படுத்தலாம் எனவே சுமை தேவையின் மிகவும் நிலையான மதிப்பைக் கொடுப்பதற்கு மாதத்திற்கு சராசரி கிலோவாட் மணிநேரம் 30 ஆக இருக்கலாம் இதனால் பி வி அந்த சுமையை நிவர்த்தி செய்ய முடியும் ஒரு மோசமான வடிவமைப்பு என்னவென்றால் மாதத்திற்கு கிலோவாட் மணிநேரம் ஆண்டு முழுவதும் வாசிப்புக்கு கட்டணம் வசூலித்தல் மற்றும் மாதத்திற்கு கிலோவாட் மணிநேரத்தின் மிக உயர்ந்த மதிப்பை எடுத்துக் கொள்ளுங்கள் இதனால் இந்த கட்டிடத்திற்கான அதிகபட்ச ஆற்றல் தேவைப்படும் மற்றும் வாட் மணிநேர சுமை அதிகபட்ச கிலோவாட் மணிநேரம் 30 ஆல் இது ஒரு நாளைக்கு கிலோவாட் மணிநேரத்தை உங்களுக்கு வழங்கும் நிகர பூஜ்ஜிய ஆற்றல் சமநிலையை பராமரிக்க பி வி வழங்க வேண்டிய அதிகபட்சம் எனவே ஒருவர் வாட் மணிநேர பி தேவையை எந்த வகையிலும் வடிவமைக்க முடியும் மோசமான நிலை மதிப்பு மாதத்திற்கு கிலோவாட் மணிநேரத்தின் அதிகபட்ச மதிப்பு அல்லது பயன்பாட்டின் அடிப்படையில் உங்கள் தடைகள் என்ன என்பதைப் பொறுத்து சராசரி மதிப்பின் சராசரியை எடுத்துக் கொள்ளலாம் அடுத்து வளிமண்டல விளைவுகளுடன் β கோணத்தில் சாய்ந்த ஒரு தட்டையான தட்டில் நிகழ்ந்த தினசரி ஆற்றலின் அளவை நாம் தீர்மானிக்க வேண்டும் இதை எப்படி செய்வது என்று எங்களுக்குத் தெரியும் எனவே Hatக்கு எதிராக N நாள் எண்ணை தீர்மானிக்கவும் எனவே நீங்கள் இது போன்ற ஒரு வளைவைப் பெறுவீர்கள் பார் இது ஜனவரி 1 முதல் டிசம்பர் 31 N 365 வரை செல்லும் வளைவு ஆகவே எங்காவது சொல்லுங்கள் எங்களுக்கு குறைந்தபட்சம் இருக்கிறது என்று சொல்லலாம் இப்போது இது பிளாட் பிளேட் சேகரிப்பாளருக்கு கிடைக்கக்கூடிய மிக மோசமான நிகழ்வு ஆற்றலாக இருக்கும் ஆண்டின் எந்த நாளிலும் வளிமண்டல விளைவுகளுடன் சாய்ந்த பிளாட் பிளேட் சேகரிப்பான் இதுதான் பி வி பேனலின் அளவைக் கண்டுபிடித்து பயன்படுத்த வேண்டும் எனவே இந்த குறிப்பிட்ட மதிப்பை ஒரு நாளைக்கு ஒரு மீட்டர் சதுரத்திற்கு கிலோவாட் மணிநேரத்தில் இருக்கும் Hatmin கண்டுபிடிக்கவும் நாம் முன்பு விவாதித்த ஸ்கிரிப்ட் கோப்புகளை இயக்குவதன் மூலம் Hat யைக் கண்டுபிடிக்கலாம் எனவே இந்த உரை கோப்பு hat estimate m est m இது கொடுக்கப்பட்ட அட்சரேகைக்கான Hat மதிப்பை மதிப்பிடுகிறது எனவே நான் பெங்களூரை அட்சரேகையாகத் தேர்ந்தெடுத்துள்ளேன் இந்தக் கோப்பின் உள்ளடக்கங்களை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் இதை நாங்கள் முன்பே எழுதியுள்ளோம் இதை முன்னர் விவரித்தோம் விவாதித்தோம் எனவே இப்போது அதை ஆக்டேவ் Hat மதிப்பீட்டில் செயல்படுத்துவோம் எனவே இது போன்ற வெளியீட்டு உருவத்தைப் பெறுவீர்கள் எனவே நீல கோடு நாள் எண்ணுக்கு எதிராக H0 ஆகும் எனவே இது நாள் 1 ஜனவரி 1 மற்றும் டிசம்பர் 31 அன்று 365 நாள் பச்சைக் கோடு Hat இது வளிமண்டல விளைவுகளுடன் சாய்ந்த பிளாட் பிளேட் சேகரிப்பாளரின் மீது சூரிய சக்தி விழுகிறது எனவே அலகுகள் ஒரு நாளைக்கு ஒரு மீட்டர் சதுரத்திற்கு கிலோவாட் மணி ஆகும் இப்போது பெங்களூருக்காக இங்கே கவனிக்கவும் இங்கே எங்காவது குறைந்தபட்சம் எனவே நீங்கள் இந்த புள்ளியை எடுத்துக் கொண்டால் இது 195 க்குள் இருக்கும் நான் இந்த இடத்திற்கு பெரிதாக்கினால் 195 நாள் எண்ணில் Hatயின் குறைந்தபட்ச மதிப்பு உங்களிடம் உள்ளது இது 4 6 ஐ சுற்றி உள்ளது இது 4 6 4 55 ஐ விட சற்று குறைவாக உள்ளது அல்லது நிமிடம் தட்டச்சு செய்வதன் மூலம் Hat யின் குறைந்தபட்ச மதிப்பை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இது ஒரு நாளைக்கு ஒரு மீட்டர் சதுரத்திற்கு 4 5866 கிலோவாட் மணிநேரத்தைக் கொடுக்கும் இது அந்த நாள் எண் 195 அல்லது 196 இல் உள்ளது இப்போது நாள் எண்ணைக் கண்டுபிடிக்க முயற்சி செய்யலாம் எனவே நாள் எண் அடிப்படையில் Hat வரிசையின் குறியீடாகும் Q Hat less ≤ min Hat ஐ அமைப்பேன் அதாவது குறைந்தபட்ச Hat மதிப்புடன் தொடர்புடைய உறுப்பு தவிர அனைத்து உறுப்புகளும் 0 ஆக மாறும் பின்னர் பயன்படுத்தவும் Q ஐக் கண்டறியவும் இது Q இன் பூஜ்ஜியம் அல்ல உறுப்பைக் கண்டுபிடிக்கும் இது குறியீட்டு 196 இல் உள்ளது எனவே Hat 196 இன் குறைந்தபட்ச மதிப்பு 4 5866 ஆக இருக்க வேண்டும் 196 ஜூலைக்கு ஒத்திருக்கும் N 196 ஜூலை 16 அல்லது எங்காவது விழும் எனவே நீங்கள் காலெண்டரில் தட்டச்சு செய்யலாம் நான் ஆண்டு தட்டச்சு செய்கிறேன் மாதம் 07 என்று சொல்லலாம் எனவே இங்கே எங்காவது ஜூலை 16 196 உடன் ஒத்திருக்கும் அல்லது நீங்கள் இது போன்ற தேதி எண் கட்டளையைப் பயன்படுத்தலாம் எனவே தேதி எண் கட்டளை யுனிக்ஸ் நேர முத்திரையிலிருந்து எண்ணைக் கொடுக்கிறது எத்தனை நாட்கள் எனவே இது ஜனவரி 1 2017 இன் 16 ஜூலை 27 கழித்தல் தேதி எண் எனவே 1 இலிருந்து நீங்கள் தேதி எண்ணைப் பெறுவீர்கள் எனவே இது 196 இது ஜூலை 16 ஆகும் எனவே அடிப்படையில் ஜூலை 16 அன்று குறைந்தபட்ச Hat மதிப்பு உங்களிடம் உள்ளது இது ஒரு நாளைக்கு ஒரு மீட்டர் சதுரத்திற்கு 4 58 கிலோவாட் மணி ஆகும் இப்போது இதிலிருந்து நீங்கள் எடுக்க வேண்டிய முக்கியமான மற்றும் முக்கியமான மதிப்பு இதுதான் மேலும் இந்த குறைந்த இன்சோலேஷன் குறைந்தது இன்சோலேஷன் நாளின் போது கூட முழு சுமை தேவையை வழங்க உங்கள் பி வி பேனலை வடிவமைக்க வேண்டும் ஆண்டின் வேறு எந்த நாளும் மூடப்பட்டிருக்கும் Hat குறைந்தபட்சத்தைக் கண்டுபிடித்து அதை எங்கள் கணக்கீடுகளில் பயன்படுத்துவதன் உட்பொருளைப் புரிந்துகொள்வோம் எனவே அந்த X மற்றும் Y ஒருங்கிணைப்பு அமைப்புகளை வரையலாம் அங்கு X T மணிநேரத்தில் நேரம் இது நாள் மணிநேரத்தில் 0 முதல் 24 மணிநேரம் மற்றும் Y அச்சு L மீட்டர் சதுரத்திற்கு கிலோவாட்டில் இன்சோலேஷன் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை முக்கிய நேரங்களைக் குறிக்கிறேன் இது போன்ற தோராயமான இன்சோலேஷன் வளைவை வரையலாம் இதன் கீழ் உள்ள பகுதி ஆற்றல் மற்றும் ஆற்றல் HAT குறைந்தபட்சம் எனவே ஆண்டின் ஒவ்வொரு நாளும் இதுபோன்ற ஏதேனும் ஒரு இன்சோலேஷனின் அலை வடிவத்தை நீங்கள் பெறுவீர்கள் அதற்குக் கீழான பகுதி உங்களுக்கு Hatயைக் கொடுக்கும் மேலும் ஆண்டின் அனைத்து நாட்களிலும் ஆண்டு முழுவதும் Hatயைப் பார்த்தோம் ஆண்டின் ஒரு குறிப்பிட்ட நாளில் வளிமண்டல விளைவுகளுடன் சாய்ந்த மேற்பரப்பில் குறைந்தபட்ச ஆற்றல் சம்பவம் உள்ளது எனவே இது இந்த Hat குறைந்தபட்சம் மற்றும் பெங்களூரைப் பொறுத்தவரை இந்த மதிப்பு ஒரு நாளைக்கு ஒரு மீட்டர் சதுரத்திற்கு 4 58 கிலோவாட் மணிநேரம் என்பதைக் கண்டறிந்தோம் இப்போது இந்த நேரத்திற்கு எதிரான இன்சோலேஷனின் படம் சமம் இந்த பாணியில் சமமாக எழுதப்படலாம் நான் இன்னொரு t மற்றும் இன்சோலேஷன் L வரைபடத்தில் எழுதுகிறேன் இப்போது இதில் நான் நிலையான இன்சோலேஷன் L ஸ்டாண்டர்டு இது ஒரு மீட்டர் சதுரத்திற்கு 1 கிலோவாட் இது ஒரு மீட்டர் சதுரத்திற்கு 1 கிலோவாட் என்பதைக் குறிக்கும் வரியைக் குறிக்கப் போகிறேன் இப்போது இந்த பகுதியை ஒரு செவ்வக பகுதிக்கு வரைபடமாக்க முடியுமா Lதரத்தை அதிகபட்சமாக மதிப்பிடுவதைக் கொண்டிருக்கலாம் இது மீட்டர் சதுரத்திற்கு 1 கிலோவாட் ஆகும் எனவே நண்பகலுடன் தொடர்புடைய வரியைக் குறிக்கிறேன் நண்பகலின் இருபுறமும் நான் இந்த கோடுகளை வரைவேன் உங்களிடம் இந்த செவ்வகம் மற்றும் செவ்வகத்தின் அகலம் உள்ளது இந்த செவ்வகத்தின் அகலம் இந்த மதிப்புக்கு சமம் எண் 4 58 க்கு சமம் இந்த சிறப்புக்காக இந்த குறிப்பிட்ட எடுத்துக்காட்டுக்கு சொல்லலாம் எனவே இதை 4 58 மணிநேரத்துடன் வைத்திருப்பேன் Hat யின் வேறு எந்த மதிப்பிலும் இது Hat நேரங்கள் Hat நேரங்களின் எண் மதிப்பு எனவே இந்த பகுதி என்ன இப்போது இந்த பகுதி உயரம் 1 க்கு அகலம் 4 58 ஆக இருக்கும் எனவே இந்த பகுதியும் இந்த மதிப்புக்கு சரியாக சமம் எனவே இது Hat குறைந்தபட்சத்துடன் ஒத்த ஒரு சமமான பகுதியை உங்களுக்கு வழங்கும் இங்கே உள்ள ஒரே வித்தியாசம் என்னவென்றால் இது ஒரு செவ்வக சுயவிவரம் மற்றும் இது ஒரு மீட்டர் சதுர நிலையான இன்சோலேஷனுக்கு 1 கிலோவாட் பயன்படுத்தினால் 4 5 மணி நேரம் மட்டுமே நீங்கள் சம்பவ கதிர்வீச்சைக் கொண்டிருக்க முடியும் என்று கூறுகிறது எனவே சோலார் பேனலின் சின்னத்தை வரைவோம் அது சுட்டிக்காட்டியுள்ளபடி வெளியீட்டு முனையங்களைக் கொண்டுள்ளது இப்போது உள்ளீட்டு பக்க சூரிய ஒளியில் சூரிய ஒளி பேனலில் விழுகிறது அது ஒரு மீட்டர் சதுர இன்சோலேஷனுக்கு 1 கிலோவாட் ஆகும் இப்போது குழுவே ஒரு பகுதியைக் கொண்டுள்ளது மேலும் ஒரு மீட்டர் சதுரம் என்று சொல்லலாம் இப்போது ஒரு மீட்டர் சதுரத்திற்கு 1 கிலோ வாட் ஒரு கிலோவாட் ஒரு மீட்டர் சதுரத்திற்கு 1 கிலோவாட் என ஒரு சக்தி உள்ளீட்டின் அளவு பேனலில் விழும் மற்றும் வெளியீட்டில் நீங்கள் செயல்திறன் நேரங்கள் செயல்திறன் கிடைக்கும் இந்த குழு ஒரு மீட்டர் சதுர இன்சோலேஷனுக்கு 1 கிலோவாட் ஒரு மீட்டர் சதுர பேனல் பகுதிக்குள் இந்த பல மணிநேரங்களில் 4 58 மணிநேரம் ஒரு நாளைக்கு பேனலில் இருந்து கிலோவாட் மணிநேரத்தை உங்களுக்கு வழங்கும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் இந்த அளவு சக்தியை பேனலில் இருந்து பெறுவீர்கள் எனவே மிகவும் பொதுவான சொற்களில் இப்போது இது பின் ஒரு மீட்டர் சதுரத்திற்கு 1 கிலோவாட் பரப்பளவில் உங்களுக்கு ஆற்றல் உள்ளீட்டைக் கொடுக்கும் மேலும் இது எண்ணிக்கையில் Hat குறைந்தபட்சத்திற்கு சமம் எனவே இது எண்ணிக்கையில் Hat குறைந்தபட்சத்திற்கு சமம் எனவே பொதுமைப்படுத்துவதன் மூலம் செயல்திறன் ஆக செயல்திறன் இது 1 A Hat குறைந்தபட்சம் Hat குறைந்தபட்சம் வாட் மணி பி க்கு சமம் இது எதற்கு சமமாக இருக்க வேண்டும் ஒளிமின்னழுத்த பேனல் தொகுப்பின் வெளியீடு பயன்பாட்டு பக்கத்திலிருந்து வரும் WHPV என நாங்கள் அமைத்த சுமை தேவையை வழங்க முடியும் எனவே பேனலின் பரப்பளவு WHPV ஆகும் இது சுமை தேவை பேனலின் செயல்திறனால் தொப்பி குறைந்தபட்சமாக இருக்கும் இப்போது இது பேட்டரி இல்லாமல் ஒரு பயன்பாட்டிற்கான ஒளிமின்னழுத்த பேனல்களை அளவிடுவதற்கான வடிவமைப்பு சமன்பாடாக இருக்கும் அங்கு WHPV என்பது பயன்பாட்டு சுமை தேவை இது எனது துறை கட்டிடத்தின் கூரையில் நிறுவப்பட்ட ஏற்றப்பட்ட மற்றும் நிறுவப்பட்ட சோலார் பேனல்களின் படம் இப்போது இவை சோலார் பேனல்கள் மற்றும் நாம் கணக்கிட்ட A இந்த சோலார் பேனல்களின் பரப்பிற்கு ஒத்திருக்கிறது இருப்பினும் ரியல் எஸ்டேட் தேவைப்படுகிறது கணக்கிடப்பட்ட பகுதியை விட சற்றே அதிகம் உங்களுக்கு சில தேவை என்பதைக் கவனியுங்கள் இடைவெளிகளுக்கு இடையில் நீங்கள் ஏற்ற வேண்டிய இடம் பேனல்களில் வேலை செய்ய வேண்டும் நீங்கள் பேனல்களை சுத்தம் செய்ய வேண்டும் உங்களுக்கு ஒரு பாதை இங்கே ஒரு தீவு தேவை இதனால் நீங்கள் பராமரிப்பு நபர்களை நகர்த்த அனுமதிக்க வேண்டும் மேலும் மக்களை சுத்தம் செய்யவும் பராமரிக்கவும் சுத்தம் செய்ய வேண்டும் பேனல்கள் எனவே அது மட்டுமல்லாமல் நீங்கள் பேனல்களின் தொகுப்பை வெளியேற்ற விரும்பலாம் இதனால் நிழல் நீங்கள் அதைப் பார்க்கிறீர்கள் இந்த பேனலின் நிழல் இங்கே விழுவதை அவதானியுங்கள் அண்டை பேனல்கள் மீது அதிகம் விழாது அதன் மூலம் இழக்கலாம் கிடைக்கக்கூடிய வெளியீட்டு சக்தியை வெளியேற்றவும் எனவே ஓரளவு இடைவெளி தேவைப்படுகிறது மற்றும் இது பேனல்கள் நிறுவப்பட்ட இடத்தைப் பொறுத்தது எனவே பொதுவாக தேவைப்படும் ரியல் எஸ்டேட் கணக்கிடப்பட்ட பகுதி A ஐ விட அதிகமாக இருக்கும் பேனல்களுக்கு மின்சாரம் கணக்கிடப்பட்ட பகுதி எனவே கணக்கிடப்படும் A ஐ உள்ளார்ந்த பகுதி என்று அழைக்கப்படுகிறது இருப்பினும் தேவைப்படும் நடைமுறை ரியல் எஸ்டேட் கணக்கிடப்பட்டதை விட 30 அதிகமாக இருக்கும் எனவே தோராயமாக பராமரிப்பு மற்றும் துப்புரவு நடவடிக்கைகளுக்காக இந்த எல்லா இடங்களுக்கும் 30 கூடுதல் ஒதுக்கலாம் எனவே இந்த கணக்கிடப்பட்ட பகுதி மீட்டர் சதுரத்தில் உள்ளார்ந்த பகுதி என்று அழைக்கப்படுகிறது இருப்பினும் உங்களுக்குத் தேவையான உண்மையான ரியல் எஸ்டேட் என்ன என்பதை நாங்கள் மதிப்பீடு செய்ய வேண்டும் எனவே நாங்கள் தேவைப்படும் பகுதி தோட்டத்தை அழைப்போம் இது போன்ற கணக்கிடப்பட்ட பகுதி உள்ளார்ந்ததாக இருக்கும் மேலும் பராமரிப்பு நோக்கங்களுக்காக தேவையான பகுதியை நீங்கள் சேர்க்க வேண்டும் சேவை பகுதி பராமரிப்பு நோக்கங்களுக்காக உள்ளார்ந்த சுமார் 30 பகுதியை ஒதுக்குங்கள் எனவே நீங்கள் பகுதி தோட்டத்தை 1 3 மடங்கு பரப்பளவில் உள்ளார்ந்ததாக வைத்திருப்பீர்கள் எனவே இது ஒரு குறிப்பிட்ட பயன்பாட்டிற்கு தேவைப்படும் ஒரு பகுதி ஒரு குறிப்பிட்ட கொடுக்கப்பட்ட வாட் மணிநேர தேவை